அனைவருக்கும் வணக்கம் இன்று இந்த மூன்றாவது விரிவுரையில் குளிர்பதன சுழற்சிகள் குறித்த எங்கள் பாடத்தைத் தொடர உள்ளோம் முந்தைய இரண்டு விரிவுரைகளில் நீராவி சுருக்க குளிர்பதன சுழற்சியைப் பற்றி நாங்கள் முதன்மையாக பார்த்தோம் குறிப்பாக கார்னட் சுழற்சியில் தொடங்கி SSS சுழற்சியைப் பற்றி நாங்கள் பார்த்தோம் இது மிகவும் பொதுவான நீராவி சுருக்க வகை சுழற்சியாகும் மேலும் அதன் பயன்பாடுகள் மற்றும் குளிரூட்டிகள் பற்றியும் பார்த்தோம் இப்போது இரண்டாவது விரிவுரையின் கடைசி பகுதியில் குளிரூட்டிகளின் விரும்பத்தக்க பண்புகள் பற்றி விவாதித்தோம் பின்னர் நாங்கள் பொதுவாக குளிர்சாதன பெட்டிகளில் அல்லது குளிர்பதன அமைப்புகளில் பயன்படுத்தும் செயற்கை குளிரூட்டிகளின் பெயரிடுதலை பற்றி விவாதிக்க வேண்டியிருந்தது ஆனால் நாங்கள் நேரம் கடந்துவிட்டோம் எனவே இன்று நான் குளிரூட்டிகளின் பெயரிடுதலில் இருந்து நடைமுறையில் உள்ள அழுத்தம் மற்றும் வெப்பநிலை வரம்புகளைப் மற்றும் அதன் பயன்பாட்டைப் பொறுத்து குளிரூட்டல் அமைப்பில் நாம் பொதுவாகப் பயன்படுத்தும் பல வகையான குளிரூட்டிகள் உள்ளன மேலும் நம்மிடம் உள்ள பொதுவான வகை குளிர்பதனமானது செயற்கை FC அடிப்படையிலான குளிரூட்டிகள் மற்றும் FC ஃப்ளோரோ குளோரோ அதாவது ஃவுளூரின் மற்றும் குளோரின் அடிப்படையிலான குளிரூட்டிகளை குறிக்கிறது எனவே செயற்கை ஃவுளூரின் குளோரின் அடிப்படையிலான குளிரூட்டிகளில் மிகவும் பொதுவான வகைகள் CFC HCFC மற்றும் HFC ஆகியவைகளை பற்றி நாம் பார்த்ததை நீங்கள் நினைவில் வைத்திருக்கலாம் முந்தைய விரிவுரையில் CFC குளோரோஃப்ளூரோகார்பனைக் குறிக்கிறது HCFC ஒரு ஹைட்ரோகுளோரோஃப்ளூரோகார்பன் மற்றும் HFC ஹைட்ரோ ஃப்ளோரோகார்பன் ஆகும் இவை பல்வேறு வகையான HC அடிப்படையிலான குளிரூட்டிகள் ஆகும் அங்கு நீங்கள் பொதுவாக மூலக்கூறு கட்டமைப்பில் ஃவுளூரின் மற்றும் குளோரினை வைத்திருக்கிறீர்கள் இப்போது செயற்கை FC அடிப்படையிலான குளிரூட்டிகளை பல்வேறு வகையான ஹைட்ரோகார்பன் குழுக்கள் அல்லது நிறைவுற்ற ஹைட்ரோகார்பன் குழுக்களிலிருந்து பெறலாம் ஆனால் நிறைவுற்ற ஹைட்ரோகார்பனில் நமது கவனத்தை நாங்கள் கட்டுப்படுத்துகிறோம் அதாவது ஆல்கீன்களில் மட்டுமே கவனம் செலுத்துவோம் பொதுவாக CnH2n2 அமைப்பைக் கொண்ட உதாரணத்தைப் போல மீத்தேன் இருக்கக்கூடும் அங்கு n 1 நீங்கள் n 1 ஐ வைத்தால் 4 என்ற எண்ணில் இருப்பீர்கள் அல்லது நாம் n 2 ஐ வைத்தால் ஹைட்ரஜன் அணுக்களின் எண்ணிக்கை என்ன ஆகும் இது மேலும் 6 ஆக மற்றும் C2H6 ஈத்தேன் என கிடைக்கும் எனவே இவை அல்கின்கள் செயற்கை FC அடிப்படையிலான குளிரூட்டிகளைப் பற்றி பேசுவோம் அதன் கட்டமைப்புகள் அல்கீன்களை அடிப்படையாகக் கொண்டவை அல்கீன்களில் இருக்கும் கார்பன் அப்படியே இருக்கும் ஆனால் அனைத்து ஹைட்ரஜன் அணுக்களும் அல்லது சில ஹைட்ரஜன் அணுக்களும் ஃப்ளோரின் மற்றும் குளோரின் அணுக்களால் மாற்றப்படும் நாம் ஒருவித எஃப்சி அடிப்படையிலான குளிர்பதனத்தைக் கொண்டிருப்போம் இந்த வகையான குளிர்பதனத்திற்காக நீங்கள் எப்போதுமே Rxyz பெயர் கொடுக்கப்பட்டுள்ளதைக் காண்பீர்கள் R 11 R 12 மற்றும் R134a இவை வெவ்வேறு பெயர்களாகும் நாங்கள் குளிரூட்டிகளைப் பற்றி தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம் இது Rxyz இல் R என்பது குளிரூட்டிகளைக் குறிக்கிறது மற்றும் xyz மூலக்கூறு கட்டமைப்பைப் பற்றி குறிக்கிறது இங்கே x என்பது கார்பன் அணுக்களின் எண்ணிக்கை C 1 x என்பது மூலக்கூறு கட்டமைப்பில் 1 இல் இருக்கும் கார்பன் அணுக்களின் எண்ணிக்கையைக் குறிக்கிறது of C x 1 மற்றும் கார்பன் அணுக்களின் எண்ணிக்கை x 1 என்று நமக்குத் தெரிந்தால் மற்ற மூலக்கூறுகள் அல்லது பிற அணுக்களின் எண்ணிக்கை என்னவாக இருக்கும் என்பதை நான் கார்பன் தவிர்த்து அடிப்படையில் சொல்ல வேண்டும் அது கார்பன் அணுக்களின் 2 ஐ விட இரண்டு மடங்கு இருக்க வேண்டும் என்பது எங்களுக்குத் தெரியும் எனவே no of other atoms 2x 1 2 ஆக இருக்கும் இப்போது இங்கே y என்பது இந்த 1 இல் மீதமுள்ள ஹைட்ரஜன் அணுக்களின் எண்ணிக்கையைக் குறிக்கிறது எனவே no of H y − 1 x என்பது கார்பன்களின் எண்ணிக்கை 1 ஐ குறிக்கிறது y என்பது பல ஹைட்ரஜன் 1 ஐ குறிக்கிறது மற்றும் z இதில் இருக்கும் ஃப்ளோரின் எண்ணிக்கையை குறிக்கிறது பொதுவாக இந்த செயற்கை குளிரூட்டிகளில் குளோரின் இருப்பதைப் பற்றி நாம் அதிகம் கவலைப்படுகிறோம் ஏனெனில் முந்தைய விரிவுரையில் நாம் கவனித்தபடி ஓசோன் குறைவு ஆற்றலுக்கு வழிவகுப்பது குளோரின் தான் இந்த குளோரின் மூலக்கூறு கட்டமைப்பிலிருந்து வெளியேறி புற ஊதா கதிர்கள் முன்னிலையில் பொதுவாக ஓசோனை உடைத்து ஆக்ஸிஜனை உருவாக்கி அதன் மூலம் ஓசோன் அடுக்கைக் குறைக்கிறது ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இந்த பெயரிடுதலில் குளோரின் நேரடியாகத் தெரியவில்லை மாறாக குளோரின் நாம் தனித்தனியாக கணக்கிட வேண்டும் X y மற்றும் z இன் அளவை அறிந்தவுடன் அங்கு இருக்கும் சில கார்பன் ஹைட்ரஜன் மற்றும் ஃப்ளோரின் எண்ணிக்கை நமக்குத் தெரியும் of F z என எழுதலாம் பின்னர் குளோரின் அணுக்களின் எண்ணிக்கை என்னவாக இருக்கும் கார்பனைத் தவிர மற்ற அணுக்களின் எண்ணிக்கை 2 x 1 2 ஆல் பெருக்கப்படுகிறது என்பதை நாம் அறிவோம் இந்த ஹைட்ரஜன் y 1 எனவும் ஃப்ளோரின் z எனவும் குறிக்கிறது எனவே கீழேயுள்ள சமன்பாட்டைப் பயன்படுத்தி அங்கு இருக்கும் மொத்த குளோரின் அணுக்களின் எண்ணிக்கையை எளிதாகக் காணலாம் no of Cl 2 x1 2 - y − 1 − z சில எடுத்துக்காட்டுகளை எடுத்துக்கொள்வோம் இங்கே எழுதுவதற்கு பதிலாக R11 இருந்தால் 3 இல் 2 எண்கள் மட்டுமே உள்ளன எனவே இதை நீங்கள் R011 என்றும் எழுதலாம் எனவே கார்பன் அணுக்களின் எண்ணிக்கை என்னவாக இருக்கும் இப்போது இங்கே உங்கள் x 0 y 1 மற்றும் z 1 பின்னர் மொத்த கார்பன் அணுக்களின் எண்ணிக்கை என்ன C x 1 1 H y 1 0 F z 1 பின்னர் குளோரின் அணுக்களின் எண்ணிக்கை எவ்வளவு இருக்கும் குளோரின் அணுக்களின் எண்ணிக்கை Cl 2 x 1 2 z என இருக்கும் எனவே ஒரே ஒரு கார்பன் அணு இருப்பதால் அங்கிருந்து நேரடியாக கணக்கிடலாம் 2n 2 இலிருந்து மற்ற அணுக்களின் மொத்த எண்ணிக்கை 4 க்கு சமமாக இருக்கும் என்பதை நாம் எளிதாகக் கணக்கிடலாம் இதில் ஹைட்ரஜன் இல்லை ஒரு ஃப்ளோரின் உள்ளது எனவே 3 குளோரின் இருக்கும் பின்னர் R11 இன் மூலக்கூறு அமைப்பு என்னவாக இருக்கும் R11 ≡ CCl3F இது ட்ரை குளோரோஃப்ளூரோகார்பன் அல்லது நான் ட்ரைக்ளோரோஃப்ளூரோமீதேன் என்று சொல்ல வேண்டும் இது R11 இன் நிலையான பெயர் அல்லது அறிவியல் பெயர் R11 க்கு பதிலாக நாம் R12 ஐப் பற்றி பேசினால் அது 012 ஆகும் எனவே x 0 y 1 மற்றும் z 2 கார்பன் அணுக்களின் எண்ணிக்கை x 1 ஆக இருக்கும் அதாவது 1 மற்றும் இதையெல்லாம் அகற்றுவோம் கார்பன் அணுக்களின் எண்ணிக்கை x 1 ஆக இருக்கும் அதாவது 1 ஹைட்ரஜன் அணுக்களின் எண்ணிக்கை y 1 ஆகும் இது 2 வது விசயத்தில் 0 புளோரின் அணுக்களின் எண்ணிக்கையாக உள்ளது எனவே குளோரின் அணுக்களின் எண்ணிக்கை எவ்வளவு இருக்கும் குளோரின் அணுக்களின் எண்ணிக்கை 2 க்கு சமமான 4 0 2 க்கு சமமாக இருக்கும் எனவே இந்த ஒரு R12 ஐ எவ்வாறு பிரதிநிதித்துவம் செய்வது பின்னர் R11 ≡ CCl2F2 இது டிக்ளோரோடிஃப்ளூரோமீதேன் ஆகும் R11 ட்ரைக்ளோரோஃப்ளூரோமீதேன் அல்லது ட்ரைக்ளோரோமோனோஃப்ளூரோமீதேன் R 12 டிக்ளோரோடிஃப்ளூரோ மீத்தேன் ஆகும் குளிரூட்டிகளை எடுத்துக்கொள்வோம் பொதுவாக பெரிய அளவிலான வணிக பயன்பாடுகளுக்குப் பயன்படுத்தப்படுவோம் இங்கே கூட நாம் R022 எழுதலாம் எனவே x 0 y 2 z 2 இப்போது இங்கே எத்தனை கார்பன் அணுக்கள் உள்ளன இது 0 1 ஆகும் இது 1 க்கு சமம் எனவே இது மீத்தேன் அடிப்படையிலானது இப்போது ஒரு கார்பன் அணு உள்ளது ஒரு ஹைட்ரஜன் அணு உள்ளது 2 1 அதாவது 1 ஹைட்ரஜன் அணு உள்ளது மற்றும் ஒரு ஃப்ளோரின் அணுவும் உள்ளது ஒரே ஒரு கார்பன் மட்டுமே இருப்பதால் மொத்த குளோரின் அணுக்களின் எண்ணிக்கை மற்ற அணுக்களின் மொத்த எண்ணிக்கை கார்பன் அணுக்களின் எண்ணிக்கையை விட இரண்டு மடங்கு இருக்கும் இது 4 மைனஸ் 1 ஹைட்ரஜன் அணு கழித்தல் 2 ஃவுளூரின் அணுக்களுக்கு சமமாக இருக்கும் 1 க்கு சமமாக இருக்கும் 4 1 2 1 எனவே R22 ≡ CHClF2 எனவே அதேசமயம் இந்த ஒரு HCFC பயன்படுத்தப்படுகிறது மூலக்கூறு அமைப்பில் கார்பன் ஃப்ளோரின் மற்றும் குளோரின் உள்ளன ஏனெனில் இந்த இரண்டு CFC க்கள் உள்ளன ஹைட்ரோகிளோரோஃப்ளோரோகார்பன்கள் ஏனெனில் ஹைட்ரஜன் மேலும் இருப்பதுபோலத் இந்த HCFC பயன்படுத்தப்படுகிறது மற்றொரு பொதுவான உதாரணம் R134a ஐ எடுத்துக்கொள்கிறோம் எனவே இங்கு x 1 y 3 z 4 இந்த விஷயத்தில் குளோரின் அணுக்களின் எண்ணிக்கை என்ன அல்லது சரி முதலில் கார்பன் அணுக்களின் எண்ணிக்கையை கணக்கிடுவோம் எனவே x 1 உள்ளது இது 1 1 2 எனவே 2 கார்பன்கள் உள்ளன உண்மையில் ஈத்தேன் அடிப்படையிலானது R11 R12 அல்லது R22 பற்றி நாங்கள் பேசிய முந்தைய மூன்று எடுத்துக்காட்டுகள் அனைத்தும் மீத்தேன் சார்ந்தவை R134a அங்கு அதன் மூலக்கூறு கட்டமைப்பில் 2 கார்பன் அணுக்களைக் கொண்டுள்ளது எனவே இது ஒரு ஈத்தேன் அடிப்படையிலானது ஹைட்ரஜன் அணுக்களின் எண்ணிக்கை 3 1 2 ஃப்ளோரின் அணுக்களின் 4 எண்ணிக்கைக்கு பின்னர் மொத்த குளோரின் அணுக்களின் எண்ணிக்கை எவ்வளவு இருக்கும் எனவே 2 கார்பன்கள் இருப்பதால் மற்ற அணுக்களின் மொத்த எண்ணிக்கை 6 2 4 0 அதாவது அங்கு குளோரின் இல்லை எனவே R134a ≡ C2H2Cl4 இப்போது எங்களிடம் 2 கார்பன்கள் உள்ளன மேலும் 2 ஹைட்ரஜன் மற்றும் 4 ஃவுளூரின் உள்ளது இது ஒரு சமமான கட்டமைப்பாகும் இது டெட்ராஃப்ளூரோஎத்தேன் என்று நீங்கள் கூறலாம் இதன் பெயர் டெட்ரா ஃப்ளோரோ ஈத்தேன் சரியானது இப்போது இந்த CFC HCFC அல்லது HFC யின் வகை என்ன இங்கு குளோரின் இல்லாததால் இது ஒரு HFC ஆகும் எனவே அதன் ஓசோன் சிதைவு திறன் 0 ஆக இருக்கும் குளோரின் இல்லாததால் ஓசோன் குறைப்பு திறன் 0 ஆக இருக்க வேண்டும் எனவே இது ஒப்பிடும்போது மிகவும் சுற்றுச்சூழலுக்கு ஒத்த R11 R12 மற்றும் R22 இவை அனைத்திலும் குளோரின் இருக்கின்றன எனவே அவை ஓசோன் குறைப்பு ஆற்றலைக் கொண்டுள்ளன ஆனால் R134a இல் இல்லை இருப்பினும் அவைகள் அனைத்திற்கும் புவி வெப்பமடைதல் சாத்தியம் உள்ளது எனவே பல பொதுவான குளிரூட்டிகளுக்கு நாங்கள் பெயர்களைக் கொடுப்பது இதுதான் அல்லது செயற்கை ஃப்ளோரோ குளோரோ அடிப்படையிலான குளிரூட்டிகளை நான் சொல்ல வேண்டும் இது நாம் பொதுவாக பின்பற்றும் பெயரிடுதல் தான் இங்கே நிச்சயமாக நான் குறிப்பிட வேண்டும் R134a a என்பது ஒரு ஐசோமரைக் குறிக்கிறது அதாவது அதே கலவையைப் பயன்படுத்தி வேறு சில மூலக்கூறு கட்டமைப்புகளையும் கொண்டிருக்க முடியும் எனவே இது சாத்தியமான பலவற்றில் ஒன்றாகும் அதை தொடர்ந்து இன்னும் சிலவற்றைக் கணக்கிடுமாறு நான் உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன் R121 அல்லது நீங்கள் சில எண்களை வைத்து அதனுடன் தொடர்புடைய மூலக்கூறு அமைப்பு என்ன என்பதைக் காண முயற்சிக்கவும் இப்போது இரண்டாவது தூய்மையான திரவ அடிப்படையிலான கனிம குளிரூட்டிகள் எங்களிடம் உள்ளன தூய திரவத்தை அடிப்படையாகக் கொண்ட கனிம குளிரூட்டிகள் அம்மோனியா கார்பன் டை ஆக்சைடு நீர் நீராவி போன்ற இயற்கையான குளிரூட்டிகளைக் குறிக்கின்றன ஆனால் அவை பொதுவாகப் பயன்படுத்தப்படவில்லை ஆனால் அவை அனைத்தும் இந்த வகையின் கீழ் வருகின்றன இங்கே பெயரிடுதல் மிகவும் நேரடியானது R7xy யில் 7 ஒரு நிலையான மற்றும் இந்த xy என்பது மூலக்கூறு எடையைக் குறிக்கிறது இது மிகவும் எளிமையான பெயரிடுதலாகும் இது 7 உண்மையில் இந்த கனிம குளிரூட்டிகள் அல்லது இயற்கை குளிரூட்டிகளுடன் ஒத்துப்போகிறது மற்றும் xy என்பது மூலக்கூறு எடை நாம் அம்மோனியாவை எடுத்துக் கொண்டால் அம்மோனியாவில் நைட்ரஜனின் மூலக்கூறு எடை 14 3 ஹைட்ரஜனுக்கு 1 பெருக்கப்படுகிறது எனவே 17 பின்னர் அதன் பெயர் R717 ஆக இருக்கும் நாம் H2O ஐ எடுத்துக் கொண்டால் H2O க்கு இது 2 க்கு ஹைட்ரஜன் 16 க்கு 1 ஆல் பெருக்கப்படுகிறது எனவே இது 18 ஆகும் எனவே இது நீராவிக்கு R718 க்கு சமமாக இருக்கும் இப்போதெல்லாம் பெரிய அளவிலான பயன்பாட்டிற்கான குறிப்பாக மிகவும் பிரபலமான மற்றொரு குளிரூட்டிகள் CO2 ஆகும் இப்போது எவ்வளவு இருக்கும் 12 2 16 அதாவது 44 ஆகும் ஆகவே 44 என்பது கார்பன் டை ஆக்சைடுக்கான மூலக்கூறு எடை எனவே இது R744 ஆக இருக்கும் நீங்கள் சல்பர் டை ஆக்சைடு அல்லது வேறு எந்த வேதிப்பொருட்களையும் எளிதாக வைக்கலாம் நீங்கள் இந்த xy ஐ வைக்கலாம் அல்லது இந்த xy ஐ மூலக்கூறு எடையால் மாற்றலாம் அவற்றின் பெயரை நீங்கள் பெறலாம் மூன்றாவது தூய திரவங்கள் பொதுவாக ஹைட்ரோகார்பன்களைக் குறிக்கின்றன முந்தையது இங்குள்ள கனிம குளிர்பதனங்களை அடிப்படையாகக் கொண்ட ஒரு தூய திரவமாக இருந்தது ஆனால் இங்கே நாம் ஹைட்ரோகார்பன்கள் போன்ற கரிம குளிரூட்டிகள் அடிப்படையாகக் கொண்ட தூய திரவங்களைப் பற்றி பேசுகிறோம் இப்போது இங்கே பெயரிடுதல் செயற்கை FC அடிப்படையிலான குளிரூட்டிகளுடன் மிகவும் ஒத்திருக்கிறது அதாவது நாம் Rxyz ஐப் பின்பற்றுவோம் இங்கே xyz அந்த முதலிடத்திற்கு மிகவும் ஒத்திருக்கிறது R290 ஐ எடுத்துக்காட்டாக எடுத்துக் கொண்டால் இந்த விஷயத்தில் நம்மிடம் x 2 y 9 z 0 உள்ளது பொதுவாக அங்கு ஃவுளூரின் இல்லை எனவே அவை எப்போதும் 0 ற்கு சமமாக மாறும் எனவே அங்கிருந்து கார்பன் அணுக்களின் எண்ணிக்கை x 1 2 1 3 ஹைட்ரஜன் அணுக்களின் எண்ணிக்கை y 1 9 1 8 ஃவுளூரின் அணுக்களின் எண்ணிக்கை 0 எனவே குளோரின் அல்லது வேறு ஏதாவது நீங்கள் எளிதாக கணக்கிட முடியும் 3 கார்பன்கள் இருப்பதால் கணக்கிட தேவையில்லை எனவே மொத்த அணுக்களின் எண்ணிக்கை 3 × 2 2 8 இந்த C3H8 இது என்ன இது புரோபேன் தவிர வேறில்லை எனவே C3H8 புரோபேன் ஆகும் இதேபோல் மற்றதையும் நாம் கணக்கிடலாம் நாங்கள் எழுதியுள்ள எத்தனால் மீத்தேன் போன்ற சிலவற்றை நீங்கள் எளிதாகக் கணக்கிடலாம் இந்த பெயரிடதலின் அடிப்படையில் தொடர்புடைய குறியீடாக இருப்பதை எளிதாகக் காணலாம் நான்காவது சாத்தியம் நாம் கலவைகளைப் பற்றி மட்டுமே பேசுவதாகும் ஆனால் அவை பொதுவாக இரண்டு வகையான கலவையாகும் அவை அஜியோட்ரோபிக் மற்றும் ஜியோட்ரோபிக் என்று நாங்கள் கருதுகிறோம் இப்போது ஒரு அஜியோட்ரோபிக் ஒன்றிற்கு நாம் R5 என எழுதுகிறோம் பின்னர் இந்த F அஜியோட்ரோபிக் குளிரூட்டிகள் அல்லது இயற்கை குளிரூட்டிகளைப் போன்ற அஜியோட்ரோபிக் என்பதைக் குறிக்கும் நாம் அந்த 7 ஐப் பயன்படுத்துகிறோம் மேலும் இயற்கை குளிரூட்டிகளைப் பற்றி பேசுகிறோம் என்பதைக் குறிக்கிறது இதேபோல் 5 என்பது அஜியோட்ரோபிக் கலவையைப் பற்றியும் இதேபோல் R4 ஜியோட்ரோபிக் கலவைகளைப் பற்றியும் பேசுகிறோம் என்பதைக் குறிக்கிறது இதற்கு இரண்டு வெற்று இடத்தை நிரப்ப நாம் சில குறிப்பு அட்டவணைகளைப் பார்க்க வேண்டும் குளிரூட்டிகளுக்கு நாம் பொதுவாக பின்பற்றும் பெயரிடும் மரபுகள் இவை இங்கே இந்த குறிப்பிட்ட ஒன்று மற்றும் இது மிகவும் பொதுவானது வீட்டுபயோக மற்றும் தொழில்துறை பயன்பாடுகளுக்கு பொதுவாகப் பயன்படுத்தப்படும் செயற்கை குளிரூட்டிகளைப் பற்றி நீங்கள் பேசும் முதல் வகை எனவே எங்களுக்குத் தெரிந்த வேதியியல் கலவை கிடைத்தவுடன் இந்த R11 R12 போன்ற பெயர்களை எவ்வாறு தருகிறோம் என்பதை இப்போது நீங்கள் அறிவீர்கள் இதேபோல் தூய்மையான திரவங்களுக்கு 7 ஐ வைப்பது போலவும் பின்னர் மூலக்கூறு எடையும் நாம் எந்த இயற்கை குளிர்பதனங்களுக்கும் அதேபோல் வேறு எந்த குளிர்பதனங்களுக்கும் அடையாளங்களை உருவாக்கலாம் இது நீராவி சுருக்க அடிப்படையிலான அமைப்புகளுக்கு பொதுவாகப் பயன்படுத்தப்படும் குளிரூட்டிகளைப் பற்றியது எனவே நீராவி சுருக்க அடிப்படையிலான அமைப்புகளைப் பற்றி இப்போது உங்களுக்கு ஏற்கனவே சில யோசனைகள் உள்ளன கிளாசிக்கல் நீராவி சுருக்க வடிவமைப்பில் குறிப்பாக SSS வடிவமைப்பில் சாத்தியமான சில புதுமைகள் அல்லது முன்னேற்றம் பற்றி பேசலாம் இது மிகவும் கிளாசிக்கல் வடிவமைப்பாகும் எனவே இது காலப்போக்கில் முக்கியமாக பல்வேறு வகையான பயன்பாடுகளுக்கு ஏற்றவாறு பல கட்ட மாற்றங்கள் அல்லது முன்னேற்றங்களைக் கடந்துவிட்டது ஆவியாக்கி மற்றும் மின்தேக்கிக்கு இடையில் மிகப் பெரிய வெப்பநிலை வேறுபாட்டைக் கையாள வேண்டியிருக்கும் போது நமக்கு இருக்கும் ஒரு பெரிய சிக்கல் நாங்கள் மின்தேக்கி வெப்பநிலை அதிகரிக்கும்போதும் ஆவியாக்கி வெப்பநிலை குறையும்போதும் COP குறைகிறதுஇதேபோல் குறைகிறது இப்போது மின்தேக்கி வெப்பநிலை பொதுவாக வளிமண்டலக் கருத்தினால் நிர்ணயிக்கப்படுகிறது உங்கள் ஆவியாக்கி வெப்பநிலை மிகக் குறைவாக இருக்கும் மிகக் குறைந்த வெப்பநிலையில் எதையாவது குளிரூட்ட நாங்கள் பார்க்கிறோம் என்றால் நாங்கள் சாதாரண சுழற்சியைத் தேடுகிறோம் என்றால் உங்கள் CO2 மிகக் குறைவாக இருக்கும் எனவே இதைப் போன்ற பல வகையான மாற்றங்களுக்கு நாம் செல்ல வேண்டியிருக்கும் அடுக்கை குளிர்பதன முறை மட்டுமல்ல மாறாக நமக்கு இரண்டு குளிர்பதன சுழற்சிகள் உள்ளன ஆற்றல் சுழற்சிகளில் இணைந்து முன்னர் விவாதித்த ஒருங்கிணைந்த சுழற்சியைப் போன்றது இது குளிர்பதன நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்படும் ஒருங்கிணைந்த சுழற்சி போன்றது இங்கே இந்த B ஆல் கொடுக்கப்பட்ட கீழ் சுழற்சியைப் பாருங்கள் இந்த கீழ் சுழற்சி குளிர்ந்த குளிரூட்டப்பட்ட இடத்திலிருந்து வெப்பத்தை எடுக்கிறது அதன் Qin அளவு ஆவியாக்கி எடுக்கப்பட்டுள்ளது பின்னர் அது அமுக்கி மின்தேக்கி மற்றும் விரிவாக்க வால்வைக் கொண்டுள்ளது ஆனால் அதன் மின்தேக்கி சுற்றியுள்ள வெப்பத்தை நிராகரிக்கவில்லை மாறாக மின்தேக்கி A எனும் டாப்பிங் சுழற்சியின் ஆவியாக்கிக்கு வெப்பத்தை நிராகரிக்கிறது ஆகவே டாப்பிங் சுழற்சி குளிரூட்டப்பட்ட இடத்திலிருந்து எந்த வெப்பத்தையும் பெறவில்லை அது மின்தேக்கியிலிருந்து வெப்பத்தைப் பெறுகிறதா என்பதை அடிமட்ட சுழற்சி ஆனால் அது QH ஐ நிராகரிக்கிறது சூடான சூழலுக்கு அல்லது மேல் வளிமண்டலத்திற்கு வெப்பத்தின் அளவு இங்கே இந்த QL உங்கள் ஆவியாக்கி ஏற்றுவதற்கு சமம் QH ஐ உங்கள் மின்தேக்கி சுமைக்கு சமம் இந்த QL க்கு இடையில் நாம் எதை வைத்திருக்கிறோம் இது சரியானதாகத் தெரியவில்லை எனவே இந்த வெப்பப் பரிமாற்றியில் அடிமட்ட சுழற்சியின் மின்தேக்கியிலிருந்து முதலிடம் சுழற்சியின் ஆவியாக்கி வரை எந்த அளவு வெப்பப் பரிமாற்றமும் நடைபெறுகிறது அது அமைப்பின் உள்துறை மட்டுமே எனவே இதன் செயல்திறனைக் கணக்கிடும்போது இந்த ஆவியாக்கி சுமை மற்றும் இந்த மின்தேக்கி சுமை மற்றும் நிச்சயமாக அமுக்கி வேலை ஆகியவற்றை மட்டுமே நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் இங்கே நமக்கு இரண்டு அமுக்கிகள் உள்ளன இது ஒரு அமுக்கி அங்கு நாங்கள் WCB அளவு வேலை உள்ளீட்டைக் கொடுக்கிறோம் இந்த அமுக்கியில் WCA ஐக் வேலை உள்ளீட்டின் அளவு எனவே மொத்த வேலை உள்ளீடு நிச்சயமாக இந்த இரண்டு அமுக்கிகளும் ஒன்றாக வேலை செய்யும் இப்போது நாம் இங்கு பெற்ற லாபம் என்ன தொடர்புடைய Ts வரைபடத்தைப் பாருங்கள் இங்கே இந்த Ts வரைபடம் குறிப்பு இரண்டுமே ஒரே மாதிரியாக இருப்பதாகக் கருதி வரையப்பட்டுள்ளது அதனால்தான் நீங்கள் ஒரே Ts வரைபடத்தைக் கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் நாம் வெவ்வேறு குளிர்பதனங்களையும் பயன்படுத்தலாம் என்பது மிகவும் சாத்தியம் அந்த விஷயத்தில் செறிவூட்டல் குவிமாடம் இரண்டு குளிரூட்டிகளுக்கு இரண்டு செறிவூட்டல் குவிமாடங்களை வரைய வேண்டும் இப்போது அதே குளிரூட்டியாக இருந்தால் கீழே சுழற்சியைப் பாருங்கள் 4 முதல் 1 வரையிலான எந்த VCRS ற்கும் இது ஒரு நிலையான சொல் நிலையான வரைபடமாகும் பின்னர் 1 முதல் 2 வரை சுருக்க செயல்முறை 2 முதல் 3 வரை ஒரு ஒடுக்கம் மற்றும் 3 முதல் 4 என்பது வால்வின் விரிவாக்கம் ஆகும் இப்போது மின்தேக்கியில் இந்த குளிரூட்டல் நிராகரிக்கும் வெப்பத்தின் மொத்த அளவு எவ்வளவு நிராகரிக்கப்பட்ட வெப்பத்தின் மொத்த அளவு மின்தேக்கியில் வெப்ப நிராகரிப்பு விகிதத்திற்கு அடிமட்ட சுழற்சியால் சமமாக இருக்கும் அதன் என்தால்பியின் மாற்றத்தால் பெருக்கப்படும் நிறை ஓட்ட விகிதத்திற்கும் முதலிடத்தால் எடுக்கப்பட்ட ஆற்றலின் அளவிற்கும் சமமாக இருக்கும் இந்த செயல்முறைக்கு 8 முதல் 5 வரை செல்லும் சுழற்சி mBh2 h3mAh5 h8 அல்லது இந்த இரண்டு ஓட்ட விகிதங்களின் விகிதத்தைப் பெற விரும்பினால் இந்த நிலை புள்ளிகள் அனைத்தையும் அறிந்தவுடன் நிறை ஓட்ட விகிதங்களை எளிதாக கணக்கிடலாம் இப்போது இந்த 5 முதல் 6 வரை டாப்பிங் சுழற்சியில் சுருக்க செயல்முறை ஆகும் பின்னர் மீதமுள்ள செயல்முறை உள்ளது 6 முதல் 7 என்பது சுற்றுச்சூழலுக்கு இறுதியாக நிராகரிக்கப்படும் செயல்முறையாகும் இப்போது நாங்கள் இதிலிருந்து அடைய விரும்பினால் இந்த வெப்பநிலையைப் பற்றி உங்கள் ஒருங்கிணைந்த அமைப்பின் ஆவியாக்கி வெப்பநிலைக்கு சமமாக இருக்க வேண்டும் என்று சொல்லலாம் இது உங்கள் இறுதி மின்தேக்கி அழுத்தத்துடன் தொடர்புடைய செறிவு வெப்பநிலைக்கு ஒத்திருக்கிறது ஆரம்ப ஆவியாக்கி அழுத்தத்திலிருந்து இந்த இறுதி மின்தேக்கி அழுத்தத்தை நாம் அடைய விரும்பினால் இந்த குறிப்பிட்ட புள்ளி 2 இல் சுருக்கத்திற்குப் பிறகு முடிவடைந்திருக்கும் அதாவது 1 முதல் 2 என்பது ஒற்றை நிலை சுருக்கத்தைக் குறிக்கும் நாம் இங்கே இருப்பதைக் காட்டிலும் இங்கே சுருக்கமானது இரண்டு படிகளால் அடையப்படுகிறது மற்றும் புள்ளி 5 இல் வெப்பநிலை புள்ளி 2 ஐ விட குறைவாக இருப்பதால் இந்த செயல்முறையால் குறிப்பிடப்படும் சுருக்கத்தின் இரண்டாம் கட்டத்திற்கு தேவையான வேலை உள்ளீடு 5 முதல் சுருக்க 2 முதல் 2 வரை தேவைப்படும் வேலையை விட 6 நிச்சயமாக மிகக் குறைவு எனவே கோடிட்ட பகுதி இளஞ்சிவப்பு நிறத்தில் கோடிட்ட பகுதி மொத்த சுருக்க வேலைகளில் குறைவாக உள்ளது சுருக்க வேலை பார்வையில் இருந்து நாம் பெறுகிறோம் இது சுருக்க வேலைத் தேவையில் குறிப்பிடத்தக்க குறைப்பைக் கொண்டிருப்பது முதல் பெரிய நன்மை இப்போது எவ்வளவு மொத்த சுருக்க வேலை WCWCAWCB mAh6 h5mBh2 h1 எனவேஇந்த ஒருங்கிணைந்த சுழற்சியின் COP என இருக்கும் Q dot E என்பது ஆவியாக்கியின் சுமை அல்லது உண்மையில் அடிமட்ட சுழற்சியால் எடுக்கப்பட்ட சுமை மற்றும் மொத்த அமுக்கியின் சுமை மூலம் பிரிக்கிறது பின்வருமாறு மற்றும் நாம் அனைத்தையும் ṁB ஆல் வகுத்தால் இது பின்வருமாறு ஆகிறது இதுவே இந்த ஒருங்கிணைந்த சுழற்சியின் COP ஆனால் கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் இருக்கிறது சுருக்க வேலைகளில் நிச்சயமாக குறைவு உள்ளது ஆனால் குளிர்பதன திறனில் அதிகரிப்பு உள்ளது அது எப்படி சாத்தியம் இந்த ஒருங்கிணைந்த சுழற்சி அல்லது அடுக்கு சுழற்சிக்கு பதிலாக நாம் ஒற்றை நிலை சுழற்சியைப் பயன்படுத்துகிறோம் என்றால் சுருக்கத்தின் முடிவில் உள்ள நிலை இந்த புள்ளி எண் 7 ஆகும் மேலும் நாம் ஒரு ஐசென்தால்பிக் விரிவாக்கத்தைப் பின்பற்றுவதால் இது இந்த 4' எனும் குறிப்பிட்ட இடத்தில் முடிவடைந்திருக்க வேண்டும் உங்கள் ஆவியாகுதல் செயல்முறை புள்ளி 4 இலிருந்து மட்டுமே தொடங்கியிருக்கும் எனவே இந்த குறிப்பிட்ட கோடிட்ட பகுதி குளிர்பதன சுமைகளின் அளவைக் குறிக்கிறது இந்த கோடிட்ட பகுதி நாம் உண்மையில் இழந்து கொண்டிருக்கும் குளிரூட்டல் திறனின் அளவைக் குறிக்கிறது அல்லது நாம் இழந்திருப்போம் எனவே நீங்கள் அடுக்கு சுழற்சிக்குச் செல்லும்போது ஆவியாகுதலின் தொடக்கத்தில் 4 க்கு பதிலாக 4' ஆகும் ஆகையால் ஆவியாகுதல் செயல்முறை 4முதல் 1 வரை செல்வதற்குப் பதிலாக நாம் உண்மையில் 4 முதல் 1 வரை செல்லும் ஆகவே ஆவியாக்கி ஒன்றில் உறிஞ்சப்படுவதை விட அதிக அளவு குளிரூட்டும் சுமைகளை நாம் வைக்க முடிகிறது எனவே இந்த அடுக்கு சுழற்சி குளிர்பதன திறனை அதிகரிக்கும் ஆகையால் ஆவியாகுதல் மற்றும் ஒடுக்க வெப்பநிலைகளுக்கு இடையில் நாம் மிகப் பெரிய மாற்றத்திற்குச் செல்லும்போது ஒரு அடுக்கு குளிர்பதன முறையைப் பயன்படுத்துவது இரு மடங்காக நமக்கு நன்மை அளிக்கிறது இது சுருக்க வேலை தேவையை குறைக்கிறது மேலும் இது குளிர்பதன திறனை அதிகரிக்கிறது எனவே இந்த முழு விஷயமும் ஒற்றை கட்ட அமைப்போடு ஒப்பிடும்போது அடுக்கு அமைப்பின் ஒட்டுமொத்த COP ஐ அதிகரிக்கிறது மேலும் நான் முன்பு குறிப்பிட்டது போல மிகக் குறைந்த ஆவியாக்கி வெப்பநிலையை அடைய முடியும் ஒவ்வொரு சுழற்சிக்கும் அவற்றின் COP கள் உள்ளன எனவே ஒவ்வொரு சுழற்சியிலும் சுழற்சிகள் எதுவும் மிகப் பெரிய வெப்பநிலை மாற்றத்தில் இயங்குவதில்லை மாறாக வெப்பநிலை வரம்பானது ஒவ்வொரு சுழற்சிகளும் சமமான ஒற்றை கட்ட சுழற்சியுடன் ஒப்பிடும்போது மிகச் சிறியதாக இருக்கும் நியாயமான அதிக COP கிடைத்தாலும் மிகக் குறைந்த ஆவியாக்கி வெப்பநிலை நிலைக்கு எளிதாக செல்ல முடியும் மேலும் நான் குறிப்பிட்டுள்ளபடி இரண்டு வெவ்வேறு குளிரூட்டிகளை நாம் தேர்வு செய்யலாம் அதாவது ஒரே குளிரூட்டல் வைத்திருப்பது கட்டாயமில்லை நீங்கள் இரண்டு வெவ்வேறு குளிரூட்டிகளைத் தேர்வுசெய்கிறீர்கள் என்றால் இறுதி Ts வரைபடத்தைப் பெற நாங்கள் இரண்டு வெவ்வேறு செறிவூட்டல் குவிமாடங்களைத் திட்டமிட வேண்டும் 500C முதல் 10 0C வெப்பநிலை வரம்பிற்குள் உங்கள் அடிமட்ட சுழற்சி செயல்படுகிறது என்று கருதுவது போல இது மிகவும் சாத்தியமாகும் அதேசமயம் முதலிடம் வகிக்கும் சுழற்சி 10 0C முதல் 300C வரை வேலை செய்கிறது இப்போது உங்களிடம் குளிரூட்டி B இருக்கலாம் அந்த துணை பூஜ்ஜிய செயல்பாட்டிற்கு மிகவும் பொருத்தமானது அதேசமயம் குளிரூட்டல் A அதிக வெப்பநிலை வரம்பிற்கு மிகவும் பொருத்தமானது ஆகையால் உங்கள் டாப்பிங் சுழற்சியில் 5 0C யில் மிகக் குறைந்த வெப்பநிலையும் 40 0C யில் மிக உயர்ந்த வெப்பநிலையும் இருந்தால் நீங்கள் இரண்டு குளிரூட்டிகளுக்கு எளிதாக செல்லலாம் பிறகு நீங்கள் குளிரூட்டியாக தண்ணீரைப் பயன்படுத்தலாம் அதேசமயம் துணை பூஜ்ஜிய வெப்பநிலை மட்டங்களுக்குச் செல்லும் அடிமட்ட சுழற்சிக்கு நாம் நிச்சயமாக தண்ணீரைப் பயன்படுத்த முடியாது ஏனெனில் நீர் திடமாகிவிடும் இந்த அடுக்கு குளிர்பதன முறையை எவ்வாறு சமாளிக்க முடியும் என்பதைப் பார்ப்பதற்காக இப்போது ஒரு எண்ணியல் உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம் இங்கே நாம் இரண்டு கட்டங்களைப் பற்றி பேசியிருந்தாலும் இரண்டு நிலைகளுக்கு மேல் இருக்க முடியும் என்பதையும் நான் குறிப்பிட வேண்டும் மூன்று அல்லது நான்கு நிலைகளும் மிகவும் சாத்தியம் குறிப்பாக நாம் கிரையோஜெனிக் வெப்பநிலை போன்ற மிகக் குறைந்த அளவிற்கு செல்ல விரும்பும்போது இந்த கணக்கில் 0 8 MPa மற்றும் புள்ளி 0 14 MPa ஆகியவற்றின் அழுத்த வரம்புகளுக்கு இடையில் செயல்படும் இரண்டு நிலை அடுக்கை குளிர்பதன அமைப்பு பற்றி நாங்கள் பேசுகிறோம் கீழ் சுழற்சியில் இருந்து மேல் சுழற்சிக்கு வெப்ப நிராகரிப்பு 0 32 MPa தோராயமான அழுத்த மட்டத்தில் ஒரு அடிபயாடிக் எதிர் பாய்வு வெப்பப் பரிமாற்றியில் நடைபெறுகிறது உண்மையிலேயே இங்கே பேசும்போது அடிமட்ட சுழற்சிக்கான மின்தேக்கி வெப்பநிலையும் முதலிடம் சுழற்சிகளுக்கான ஆவியாக்கி வெப்பநிலையும் ஒன்றே என்றும் அவற்றின் அழுத்தங்களும் ஒன்றே என்றும் கருதினோம் ஆனால் நடைமுறையில் அது உண்மையல்ல ஏனென்றால் மின்தேக்கி வெப்பநிலை தொடர்புடைய ஆவியாக்கி வெப்பநிலையை விட சற்றே அதிகமாக இருக்க வேண்டும் இல்லையெனில் வெப்ப பரிமாற்றம் இருக்காது எனவே டாப்பிங் சுழற்சியின் மின்தேக்கி டாப்பிங் சுழற்சியின் ஆவியாக்கியுடன் ஒப்பிடும்போது அதிக அழுத்த மட்டத்தில் செயல்படும் குறைந்த பட்சம் நாங்கள் அதே குளிரூட்டலுக்குப் போகிறோம் ஆனால் இன்னும் இங்கே 0 32 MPa ஆக இருக்கும் அழுத்தங்களை தோராயமாக மதிப்பிடுகிறோம் இப்போது மேல் சுழற்சிக்கான நிறை ஓட்ட விகிதம் கொடுக்கப்பட்டுள்ளது எனவே குறைந்த சுழற்சியில் நிறை ஓட்ட விகிதம் குளிரூட்டும் திறன் நிகர சுருக்க வேலை மற்றும் ஒட்டுமொத்த COP ஐ கண்டுப்பிடிக்க வேண்டும் எனவே இது சுழற்சிக்கான Ts வரைபடம் நிலைகளுக்கான புள்ளிகள் காண்பிக்கப்படுகின்றன R134a க்கான தன்மையின் விளக்கப்படத்தை நான் உங்களுக்கு வழங்கியவுடன் இதற்கான பண்புகளை நீங்கள் எளிதாகக் காணலாம் சில எடுத்துக்காட்டுகளைக் காண்பிக்க புள்ளி எண் 1 என்று கூறுங்கள் புள்ளி எண் 1 என்பது 0 14 MPa இன் அழுத்தத்திற்கும் 1 இன் தரத்திற்கும் ஒத்திருக்கிறது என்பதை நாங்கள் அறிவோம் P1 0 14 MPa x1 1 அதற்கேற்ப h1 என்பது அந்த குறிப்பிட்ட அழுத்தத்தில் ஒரு hg க்கு சமமாக இருக்கும் அதாவது h1 hg மற்றும் s1 குறிப்பிட்ட அழுத்தத்தில் sg க்கு சமமாக இருக்கும் அதாவது s1 sg எனவே புள்ளி 1 இவ்வாறு வரையறுக்கப்படுகிறது புள்ளி 2 இல் உள்ள அழுத்தம் 0 32 MPa ஆக இருக்கும் இடைநிலை அழுத்தத்திற்கு சமமாக இருக்கும் P2 0 32 MPa மற்றும் நாம் அறிந்தப் படி s2 s1 இது ஐசென்ட்ரோபிக் விரிவாக்கம் என்பதால் 1 என நாம் கருதக்கூடிய ஐசென்ட்ரோபிக் செயல்திறனைப் பற்றி எதுவும் குறிப்பிடப்படவில்லை எனவே இதைப் பயன்படுத்தி நாம் எளிதாக h2 இன் மதிப்பையும் பெறலாம் இவை h1 இன் மதிப்பு அட்டவணைகளிலிருந்து எடுக்கப்பட்ட h2 இன் மதிப்பு நமக்குத் தெரிந்த மற்ற புள்ளிகள் என்ன புள்ளி எண் 3 இது டாப்பிங் சுழற்சிக்கான மின்தேக்கி என்று எங்களுக்குத் தெரியும் இங்கே இது அடிமட்ட சுழற்சிக்கான மின்தேக்கி ஆகும் மாறாக அழுத்தம் 0 32 MPa மற்றும் இதன் தரம் 0 க்கு சமம் அதாவது P3 0 32 MPa x3 0 எனவே நீங்கள் எளிதாக h3 இன் மதிப்பைக் கணக்கிடலாம் நமக்கு தெரிந்தப் படி h3 h4 எனவே h4 இன் மதிப்பையும் நீங்கள் அறிவீர்கள் ஏனெனில் 3 முதல் 4 வரை ஒரு ஐசென்டால்பிக் செயல்முறை இதேபோல் முதலிடம் சுழற்சிக்கு புள்ளி எண் 5 க்கு இந்த குறிப்பிட்ட புள்ளியின் அழுத்தம் 0 32 MPa ஆக இருக்கும் இடைநிலை அழுத்தம் என்பதை நாங்கள் அறிவோம் மற்றும் தரம் 1 க்கு சமம் ஏனெனில் ஒரு நிறைவுற்ற நீராவி அதாவது x5 1 எனவே இதை இணைப்பதன் மூலம் h5 hg s5 sg என பெறலாம் புள்ளி எண் 6 நாம் அறிந்தப் படி P6 0 8 MPa இது சுழற்சியின் மிக உயர்ந்த அழுத்தம் மற்றும் s6 s5 அங்கிருந்து நாம் h6 இல் பெறலாம் எனவே இது உங்கள் h6 மற்றும் h5 இங்கே குறிக்கப்பட்டுள்ளது புள்ளி எண் 7 இது முதலிட சுழற்சியில் ஒடுக்கத்தின் முடிவாகும் எனவே இங்கே அழுத்தம் மிக உயர்ந்த அழுத்த புள்ளி 0 8 MPa ஆனால் இங்கே x7 0 எனவே h7 hg என நமக்கு தெரியும் இது h8 க்கும் சமம் ஏனென்றால் இது ஒரு ஐசென்டால்பிக் செயல்முறையாகும் எனவே எல்லா என்தால்பிகளையும் நாங்கள் அறிவோம் டாப்பிங்க் சுழற்சி அல்லது மேல் சுழற்சிக்கு ṁA 0 005 kgs நீங்கள் ஆற்றல் சமநிலைக்கு எளிதாக செல்லலாம் முதலில் வெப்பப் பரிமாற்றிக்கான ஆற்றல் சமநிலையுடன் ஆரம்பிக்கலாம் இதன் மூலம் அடிமட்ட சுழற்சியில் நிறை ஓட்ட விகிதத்தைப் பெற முடியும் டாப்பிங் சுழற்சியால் பெறப்பட்ட ஆற்றலின் அளவு அடிமட்ட சுழற்சியில் இழந்த ஆற்றலின் அளவிற்கு சமம் அதாவது ṁA h5 - h8 ṁB h2 - h3 எல்லா என்தால்பிகளையும் டாப்பிங் சுழற்சியின் நிறை ஓட்ட விகிதத்தையும் நாங்கள் அறிந்திருப்பதால் இந்த ṁB ஐ வைத்து இந்த எண்ணிக்கை 0 039 kgs சமமாக இருக்கும் என்று நான் முன்பே கணக்கிட்டேன் அடிமட்ட சுழற்சிக்கான அல்லது குறைந்த சுழற்சிக்கான நிறை ஓட்ட விகிதம் எங்களிடம் உள்ளது இப்போது குளிரூட்டும் திறன் சமமாக இருக்கும் கீழ் சுழற்சியின் ஆவியாக்கி பற்றி நாம் பேச வேண்டும் Q dot E ṁB h1 - h4 7 18 kW மொத்த சுருக்க வேலை உள்ளீட்டு தேவை நீங்கள் அமுக்கிகள் இரண்டையும் கருத்தில் கொள்ள வேண்டும் எனவே மேல்மட்ட சுழற்சிக்கு இது ṁA மற்றும் அடிமட்ட சுழற்சிக்கு ṁB ஆகும் W dot C ṁA h6 - h5 ṁB h2 - h1 1 61 kW இது சுருக்க செயல்முறை இரண்டையும் ஐசென்ட்ரோபிக் என்று கருதி நிகர சுருக்க வேலை உள்ளீட்டு தேவை இறுதியாக இந்த அமைப்பிற்கான COP என இருக்கும் இது தான் நாம் தேடும் இறுதி முடிவு எனவே இது நாம் பேசும் ஒரு நியாயமான உயர் COP என்பதைக் காணலாம் நேற்றைய வகுப்பை நீங்கள் நினைவில் வைத்திருந்தால் நாங்கள் ஒரு ஒற்றை நிலை சுழற்சியைக் கருதிக் கொண்டிருந்த அதே கணக்கை நாங்கள் தீர்த்துள்ளோம் அங்கு ஒரு R134a அடிப்படையிலான நீராவி சுருக்க சுழற்சி 0 8 MPa மற்றும் 0 14 MPa ஆகியவற்றின் அழுத்த வரம்பிற்கு இடையில் செயல்படுகிறது என்று நாங்கள் கருதினோம் அதன்படி கணக்கீடு மற்றும் COP 3 97 ஆக இருந்தது இந்த அடுக்கின் காரணமாக நாங்கள் நிச்சயமாக COP இல் முன்னேற்றம் அடைகிறோம் அதே செயல்திறனைப் பெறுவதற்கான மற்றொரு வழி மல்டிஸ்டேஜ் சுருக்க குளிர்பதன சுழற்சியின் பயன்பாடு ஆகும் இங்கே நாங்கள் அடுக்கைக் கொண்டிருக்கவில்லை அல்லது உங்களிடம் இரண்டு வெவ்வேறு சுழற்சிகள் இல்லை மாறாக நாங்கள் ஒரே சுழற்சியைக் கொண்டிருக்கிறோம் ஆனால் எங்களிடம் இரண்டு அமுக்கிகள் உள்ளன சுழற்சி எவ்வாறு இயங்குகிறது என்பதைப் பாருங்கள் திட்டவட்டமான பிரதிநிதித்துவம் மற்றும் ஒரு Ts வரைபடம் இரண்டையும் இங்கே காண்பிக்கிறேன் புள்ளி எண் 4 ஆக இருக்கும் உயர் அமுக்கியின் வெளியேறிலிருந்து நாங்கள் தொடங்கினால் முழு குளிரூட்டலுக்குள் புள்ளி 4 முதல் புள்ளி 5 வரை கடக்கிறது அங்கு குளிரூட்டல் இந்த வெப்பத்தை சுற்றியுள்ள உ QC ஐ நிராகரிக்கிறது பின்னர் ஆவியாக்கி அழுத்தத்திற்கு அல்ல பதிலாக சில இடைநிலை அழுத்தங்களுக்கு அது விரிவடைகிறது எனவேPC எனும் அழுத்தங்களைக் கொண்டிருக்கிறோம்இங்கே நாம் சில ஆவியாக்கி அழுத்தங்களைக் கொண்டிருக்கிறோம் அவை PE ஆகும் ஆனால் இந்த பகுதியில் நமக்கு ஒருவித இடைநிலை அழுத்தம் உள்ளது எனவே இந்த விரிவாக்க வால்வைத் தொடர்ந்து சில இடைநிலை அழுத்தங்களுக்கு இது விரிவுபடுத்தப்படுகிறது அங்கே நமக்கு ஒரு ஃபிளாஷ் அறை உள்ளது ஃபிளாஷ் அறையின் நோக்கம் திரவ மற்றும் நீராவி பகுதியை பிரிப்பதாகும் இங்கே திரவ மற்றும் நீராவி பாகங்கள் பிரிக்கப்படுகின்றன மற்றும் நீராவியின் x பின்னம் மற்றும் திரவம் அவை ஒன்றுக்கொன்று பிரிக்கப்படுகின்றன திரவப் பகுதி இப்போது மேலும் குறைக்கப்பட்டுள்ளது அல்லது மேலும்இருக்கும் மிகக் குறைந்த அழுத்தத்திற்கு மேலும் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது மேலும் PE ஆக இருக்கும் ஆவியாக்கி சுமையை Q dot E ஆக எடுக்கிறது இது குறைந்த அளவிலான சுருக்கத்தில் சுருக்கப்படுகிறது நாங்கள் WC1 ஐ வழங்குகிறோம் இப்போது நாம் ஒரு கலக்கும் அறை வைத்திருக்கிறோம் அங்கு நிலை புள்ளி 2 இல் x நீராவி ஃபிளாஷ் அறையிலிருந்து புள்ளி 3 உடன் வரும் நீராவியின் பகுதியுடன் கலக்கிறது இதன் காரணமாக இரண்டும் உள்ளன அதே அழுத்தம் இந்த கீழ் பக்க அமுக்கிநீராவியை அமுக்குகிறது PE அழுத்தத்திலிருந்து இந்த இடைநிலை அழுத்தத்திற்கு இங்கே கலக்கின்றன சூப்பர்ஹீட் நீராவியின் ஒரு பகுதியைக் கொண்டிருக்கிறோம் அங்கு ஃபிளாஷ் அறையிலிருந்து வரும் நிறைவுற்ற நீராவியை பிரித்தெடுக்கும் போது அவை இங்கே ஒன்றுக்கொன்று கலக்கின்றன பின்னர் இந்த இடைநிலை அழுத்தத்துடன் கூடிய கலவையின் மொத்த அளவு அல்லது இந்த இடைநிலை அழுத்தத்துடன் இந்த நீராவியின் மொத்த அளவு அதிக அளவு அமுக்கிக்குச் செல்கிறது அங்கு அது PC இன் இறுதி அழுத்தம் வரை சுருக்கப்படுகிறது WC2 அங்கு வேலை உள்ளீட்டின் அளவாக இருக்கிறது இங்கே 1 முதல் 2 Ts வரைபடத்தில் வரையப்பட்ட கீழ் சுழற்சி உண்மையில் மீது இயங்குகிறது இங்கே பின்னம் ஆற்றல் 1 இல் எடுக்கப்படுகிறது அதுவும் சுருக்கப்பட்டு சுருக்கத்தின் முடிவில் நிலை 2 ஆகும் இதேபோல் புள்ளி 6 என்பது நாம் இதைப் பிரிக்கும் ஃபிளாஷ் அறை திரவத்தின் பின்னம் மற்றும் நீராவியின் பிரித்தெடுத்தல் இந்த நீராவியின் x பகுதியும் சூப்பர்ஹீட் நீராவியின் பகுதியும் கலந்து புள்ளியின் இறுதி கலவையை புள்ளி 9 இல் கொடுக்கின்றன இது புள்ளியின் இறுதி அதிகபட்ச வெப்பநிலைக்கு சுருக்கப்படுகிறது எனவே இந்த விஷயத்தில் குளிரூட்டும் சுமையை எவ்வாறு கணக்கிட முடியும் இங்கே உங்களிடம் Q dot E உள்ளது வெவ்வேறு செயல்பாடுகளின் போது எங்களிடம் வெவ்வேறு நிறைகள் உள்ளன என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் எனவே இங்கே QE1 xmh1 h2 இதில் ṁ என்பது குளிரூட்டியின் மொத்த ஓட்ட விகிதம் அல்லது குறிப்பிட்ட விளைவை நாங்கள் தேடுகிறோம் என்றால் qE1 xh1 h8 அதேபோல் புள்ளி எண் 9 இல் அது இங்கே கலக்கும் அறையில் உள்ளது அதாவது நான் ஒருவித ஆற்றல் சமநிலையை நடத்துவதைப் பற்றி பேசுகிறேன் அதை எப்படி எழுத முடியும் சுருக்கப் பக்கத்திலிருந்து வரும் ஆற்றலின் அளவு மற்றும் ஃபிளாஷ் அறையிலிருந்து வரும் அளவை 1 xmh2xm என எழுதலாம் இங்கே இறுதி நிறையை ṁ என கொடுக்கப்படுகிறது அந்த இறுதி நிறை m dot ஐ பெற ஒன்றுக்கொன்று கலந்து நேராக புள்ளி h9 ஆக வருகின்றன அதனால் 1 xmh2xmh3mh9 எனவே நீங்கள் அங்கிருந்து ṁ ஐ அகற்றினால் 1 xh2xh3h9 என எழுதலாம் எனவே 2 மற்றும் 3 ஐ அறிந்தால் இந்த புள்ளி 9 இன் இருப்பிடத்தை அங்கிருந்து அடையாளம் காணலாம் மேலும் சுருக்க வேலை எவ்வளவு இருக்கும் W dot C கீழ் பக்கத்திற்கு W dot C1 எனவும் அதிக பக்கத்திற்கு W dot C2 எனவும் குறிக்கப்படுகிறது எனவே அதன் கூட்டுத்தொகை WCWC1WC2 1 xmh2 h1mh4 h9 அல்லது இரு பக்கங்களையும் ṁ ஆல் வகுத்தால் ஒரு யூனிட் நிறையின் ஓட்ட விகிதத்திற்கு சுருக்க வேலை தேவையின் அளவு WC1 xh2 h1h4 h9 என இருக்கும் இது முந்தையவற்றுக்கு மிகவும் ஒத்ததாக இருக்கிறது ஆனால் எங்களிடம் எந்த வெப்பப் பரிமாற்றியும் இல்லை மாறாக நாம் ஒரு ஃபிளாஷ் அறை வைத்திருக்கிறோம் அங்கு நாம் நேரடியாக கலக்கிறோம் எங்களிடம் கட்டபிரிப்பு உள்ளது எனவே இந்த மல்டிஸ்டேஜ் சுருக்கத்தின் நன்மை இதேபோல் சுருக்க வேலைகளில் குறைப்பு போன்றது ஏனென்றால் நீங்கள் எந்த ஃபிளாஷ் அறை இல்லாமல் ஒற்றை நிலை சுருக்கத்தைப் பயன்படுத்துகிறீர்கள் என்றால் இந்த புள்ளி இங்கே எங்காவது இருந்திருக்கும் இதை விரிவாக்குவதன் மூலம் இறுதி புள்ளி 4' எங்காவது கிடைத்திருக்கும் எனவே நாம் இங்கிருந்து பெறும் சுருக்க வேலைகளில் குறிப்பிடத்தக்க குறைப்பு பின்னர் மிகக் குறைந்த ஆவியாக்கி வெப்பநிலையைப் பெற முடியும் நான் குறிப்பிடவில்லை என்றாலும் முந்தைய விஷயத்தைப் போலவே நாங்கள் ஆவியாக்கி சுமையிலும் ஒரு ஆதாயத்தைக் கொண்டிருக்கிறோம் இறுதியாக ஃபிளாஷ் அறையில் வெப்பப் பரிமாற்றம் மிகவும் மேம்பட்டது ஏனென்றால் மிக உயர்ந்த செயல்திறனுடன் வெப்பப் பரிமாற்றியை வடிவமைப்பதைப் பற்றி இங்கே நாம் கவலைப்படத் தேவையில்லை மாறாக கலக்கும் அறையில் ஒரு நேரடி கலவையும் ஃபிளாஷ் அறையில் கட்ட பிரிப்பையும் கொண்டிருக்கிறோம் அத்தகைய உள்ளமைவுக்கு இங்கே எனக்கு ஒரு எண்ணியல் உதாரணம் உள்ளது இது மிக நீண்ட கணக்காகும் அதை மிகவும் கவனமாகப் படியுங்கள் எனவே இங்கே நாம் அதே அழுத்த நிலைகளான 0 8 MPa மற்றும் 0 14 MPa க்கு இடையில் வேலை செய்கிறோம் மற்றும் ஃபிளாஷ் அறை 0 32 MPa இன் இந்த இடைநிலை அழுத்தத்தில் செயல்படுகிறது எனவே இதன் செயல்திறனை நாம் கணக்கிட வேண்டும் முந்தைய விஷயத்தில் நான் விளக்கிய விதத்தில் h1 போன்ற புள்ளியை நாம் அடையாளம் காண முடியும் நிறைவுற்ற நீராவி மற்றும் h2 என்ட்ரோபி சமநிலையைப் பயன்படுத்தி பெறலாம் புள்ளி 7 மற்றும் புள்ளி 5 ஆகியவை நிறைவுற்ற திரவத்துடன் ஒத்துப்போகின்றன எனவே அங்கிருந்து புள்ளி 6 மற்றும் புள்ளி 8 ஐயும் அடையாளம் காணலாம் h1hg0 14 MPa மற்றும் s1sg0 14 MPa s1sg0 14 MPas2 இந்த குறிப்பிட்ட புள்ளியின் இருப்பிடத்தை அடையாளம் கண்டு அங்கிருந்து h2 ஐப் பெறுகிறோம் பின்னர் நாம் h5hg0 8 MPah6 ஏனெனில் அது ஒரு விரிவாக்க செயல்முறை 32 MPah8 எனப் பெறலாம் ஏனென்றால் இது மற்றொரு ஐசென்டால்பிக் செயல்முறை எனவே இவை என்தால்பி மதிப்புகள் h1 h2 h5 h7 மற்றும் h8 இதேபோல் ஆனால் புள்ளி 6 என்பது ஃபிளாஷ் அறை பார்வையில் இருந்து மிக முக்கியமானது ஏனெனில் இங்கிருந்து திரவ மற்றும் நீராவி பகுதியை நாம் பிரிக்க வேண்டிய இடத்திலிருந்து ஒரு கலவையை வைத்திருக்கிறோம் இந்த கட்டத்தில் தரத்தை நாம் அடையாளம் காண வேண்டும் இப்போது h6 ஐ h6hf|Pintx6hfg|Pint என எழுதலாம் எனவே அங்கிருந்து நமக்கு தெரிந்தப் படி x6h6 hf|Pinthfg|Pint0 2049 என எழுதலாம் இப்போது நாம் புள்ளி 9 ஐப் பெற கலவை முழுவதும் ஆற்றல் சமநிலையைச் செய்ய வேண்டும் ஆகவே அங்கு நமக்குத் தெரியும் 1− x6 ஏனெனில் x6 என்பது இந்த இரண்டாவது விரிவாக்க செயல்பாட்டில் விரிவடையும் அடிமட்ட சுழற்சிக்குச் செல்லும் பின்னம் பின்னர் ஆவியாகுதல் செயல்முறை மற்றும் சுருக்கத்தின் இந்த கீழ் நிலை அதனால் தான் 1 x6h2x6h3h9 அங்கிருந்து நாங்கள் பெறுவது h9255 1 kJkg இதேபோல் நாம் ஒரு என்ட்ரோபி சமநிலையை 1 x6s2x6s3s9 என அடையலாம் இந்த புள்ளி எண் 3 ஐ எடுக்கிறோம் என்பதை இங்கே நினைவில் கொள்ள வேண்டும் ஏனென்றால் நீங்கள் திரவ மற்றும் நீராவி கட்டங்களை பிரித்தவுடன் நீராவி கட்டம் தொடர்புடைய நிறைவுற்ற நீராவியின் தன்மையை எடுத்துக் கொள்ளும் மற்றும் திரவ கட்டம் தொடர்புடைய நிறைவுற்ற திரவத்தின் தன்மையை எடுத்துக் கொள்ளும் எனவே நாம் புள்ளி 3 ஐப் பயன்படுத்துகிறோம் புள்ளி 6 இன் என்தால்பி அல்ல என்ட்ரோபிக்கு சமம் இதேபோல் s9 0 9416 kJkgK மற்றும் நமக்கு தெரிந்தபடி s9 s4 அதிலிருந்து h4 இன் மதிப்பை கணக்கிடலாம் h4 இன் மதிப்பை கணக்கிட்டவுடன் எளிதாக qE1 x6h1 h8 என கணிக்கலாம் மொத்த சுருக்க வேலை WC1 x6h2 h1h4 h9 இந்த இரண்டையும் இணைத்தவுடன் COP 4 47 என வைத்திருப்போம் இது முந்தைய கணக்கில் எங்களுக்கு கிடைத்ததைப் போன்றது அங்கு நீங்கள் ஃபிளாஷ் அறைக்கு பதிலாக வெப்பப் பரிமாற்றியைப் பயன்படுத்தினீர்கள் எனவே ஃபிளாஷ் அறை மிகவும் எளிதான உள்ளமைவாகும் வெப்பப் பரிமாற்றியைக் காட்டிலும் கட்டுப்படுத்த மிகவும் எளிதானது மற்றும் மலிவானது எனவே பெரும்பாலும் நீங்கள் ஒரு வெப்பப் பரிமாற்றியை வடிவமைக்கிறீர்கள் அல்லது அடுக்கு அமைப்புக்குச் செல்கிறீர்கள் என்றால் நாங்கள் இதைப் போன்ற ஒரு ஃபிளாஷ் அறை அமைப்புக்குச் செல்கிறோம் வேறு சில வடிவமைப்புகளையும் நாம் கொண்டிருக்கலாம் ஒற்றை அமுக்கி கொண்ட பல கட்ட குளிர்பதன அமைப்பு இது போன்றது இது உண்மையில் நம் வீட்டுபயோக குளிர்சாதன பெட்டிகளில் உள்ளது உங்கள் வீட்டுபயோக குளிர்சாதன பெட்டிகளில் நினைவில் கொள்ளுங்கள் எங்களுக்கு உண்மையில் இரண்டு வெவ்வேறு வெப்பநிலை அளவுகள் தேவைப்படுகின்றன ஒரு சாதாரண குளிர்பதன பெட்டியில் நாம் சேமித்து வைக்கும் பொதுவான உணவுப் பொருட்கள் பழங்கள் காய்கறிகளைப் போலவே அங்கு நாம் மிகக் குறைந்த வெப்பநிலைக்குச் செல்லத் தேவையில்லை அங்கு பொதுவாக நிறைய ஈரப்பதம் உள்ளது எனவே பொதுவாக 0 0C க்கு மேல் வெப்பநிலையை பராமரிக்கிறோம் எந்த வகையான உறைபனியையும் தவிர்க்கவும் ஆனால் உறைவிப்பான் பெட்டியில் அல்லது குளிரூட்டிகளில் மிகவும் அமைதியாக அடிக்கடி மீன் அல்லது இறைச்சி வகையான தயாரிப்புகள் அழிந்துபோகக்கூடிய பொருட்கள் அல்லது ஐஸ்கிரீம்கள் அல்லது இதே போன்ற பொருட்களை சேமித்து வைக்கிறோம் அங்கு நாம் மிகக் குறைந்த வெப்பநிலைக்கு செல்ல வேண்டியிருக்கும் பெரும்பாலும் வெப்பநிலை 15 0C முதல் −18 0C வரை இருக்கலாம் இப்போது உங்கள் உறைவிப்பான் −18 0C வெப்பநிலையில் இருந்தால் குளிரூட்டல் 25 0C வெப்பநிலையில் இருக்க வேண்டும் அதேசமயம் சாதாரண கூறு அல்லது சாதாரண பெட்டியில் உங்கள் குளிரூட்டல் ஒருவேளை 0 0C ஆக இருக்கலாம் எனவே இந்த இரண்டு வெப்பநிலை நிலைகளை ஒரு ஒற்றை அமுக்கியைப் பயன்படுத்தி நாம் எவ்வாறு வைத்திருக்க முடியும் அதுதான் இங்கே காட்டப்பட்டுள்ளது மின்தேக்கி செயல்முறைக்குப் பிறகு விரிவாக்க வால்வுக்குச் செல்லும்போது இடைநிலை அழுத்த நிலைக்கு விரிவுபடுத்துகிறோம் இது சாதாரண குளிர்சாதன பெட்டிக்கு தேவையான வெப்பநிலையை நமக்கு வழங்குகிறது இப்போது இந்த குளிர்சாதன பெட்டி பெட்டியிலிருந்து வெப்பத்தை எடுத்தவுடன் அது உறைவிப்பான் வெப்பநிலையை அடையக்கூடிய வகையில் குறைந்த அழுத்த நிலைக்கு மேலும் விரிவாக்க அனுமதிக்கப்படுகிறது இறுதியாக இந்த விஷயம் வெளியே வந்து ஒற்றை அமுக்கிக்கு செல்கிறது எனவே இங்கே குளிரூட்டும் சுமை இரண்டு பகுதிகளைக் கொண்டுள்ளது இங்கே உங்கள் மொத்த குளிர்ச்சி சுமை QEகுளிர்பதன பிரிவிலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டது குளிர்ச்சி சுமை தொகை மற்றும் குளிர்ச்சி சுமை உறைவிப்பான் தனியறைகளில் இருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டது அதாவது QEQLRQLF ஆனால் ஒற்றை அமுக்கி முழு நிறையையும் கையாள்கிறது சில நேரங்களில் இந்த மாற்று பாதையும் நமக்கு இருக்கலாம் இது இங்கே கலவையின் ஒரு பகுதி அல்லது குளிரூட்டியின் ஒரு பகுதி x குளிர்சாதன பெட்டியில் சென்று மீதமுள்ள ஐ உறைவிப்பான் பெட்டியில் வழங்கப்படுவதற்கு மேலும் விரிவாக்க அனுமதிக்கப்படுகிறது குளிர்சாதன பெட்டியில் வழங்கப்பட்டவை எதுவாக இருந்தாலும் இது இரண்டாவது விரிவாக்க வால்வு வழியாக திரும்பி வந்து இந்த குறிப்பிட்ட கட்டத்தில் கலக்கிறது அதுதான் இந்தTs வரைபடத்தில்காட்டப்பட்டுள்ளது இந்த மாற்று பாதையை வைத்திருப்பதன் நன்மை என்னவென்றால் உறைவிப்பான் இயங்காமல் குளிர்சாதன பெட்டியை எளிதாக இயக்க முடியும் அல்லது குளிர்சாதன பெட்டியை இயக்காமல் உறைவிப்பானை இயக்கலாம் எனவே எங்களுக்கு நிறைய நெகிழ்வுத்தன்மை உள்ளது உங்கள் அமைப்பில் குளிர்சாதன பெட்டியை ஒரு உறைவிப்பான் அல்லது ஒரு உறைவிப்பான் குளிர்சாதன பெட்டியாக மாற்றுவதற்கான நெகிழ்வுத்தன்மை உள்ள வெவ்வேறு விளம்பரங்களை நீங்கள் கேள்விப்பட்டிருக்க வேண்டும் அல்லது முழு அமைப்பையும் ஒரு குளிர்சாதன பெட்டியாக இயக்கலாம் எனவே இந்த விரிவாக்க வால்வை பொருத்தமாக வைப்பதன் மூலமும் அவற்றின் பொருத்தமான கலவை இதுதான் மேலும் நீங்கள் VCR ஐப் பற்றி பேசப் போகிற இறுதி பயன்பாடு வாயுக்களின் திரவமாக்கல் ஆகும் இப்போது பல சூழ்நிலைகளில் நாம் மிகக் குறைந்த வெப்பநிலைக்கு செல்ல வேண்டியிருக்கும் ஆக்சிஜன் மற்றும் நைட்ரஜனை காற்றிலிருந்து பிரிக்க விரும்பினால் அவற்றை திரவமாக்குவதன் மூலம் சாதாரண வளிமண்டல நிலைமையின் கீழ் அவற்றை நீங்கள் பிரிக்க வழி இல்லை ஆனால் அவற்றின் கொதிநிலை தனித்தனியாக இருப்பதால் நாம் வெப்பநிலையை குறைத்துக்கொண்டே இருந்தால் ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலை மட்டத்திற்கு அப்பால் அல்லது ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலை மட்டத்திற்கு கீழே சென்றால் ஆக்ஸிஜன் திரவமாகி அதன் மூலம் வாயுவிலிருந்து பிரிக்கப்படுகிறது நைட்ரஜன் மிகக் குறைந்த கொதிநிலையைக் கொண்டிருக்கிறது எனவே நைட்ரஜன் இன்னும் வாயுவாகவே உள்ளது நைட்ரஜனைப் பிரிக்க உங்களுக்குத் தெரியும் வெப்பநிலையை இன்னும் குறைக்க வேண்டும் ராக்கெட்டுகளுக்கான மற்றொரு பயன்பாடு அல்லது திரவ உந்துசக்திகளைத் தயாரிக்கலாம் அங்கு நாம் மிகக் குறைந்த கிரையோஜெனிக் நிலை வெப்பநிலைகளுக்குச் செல்ல வேண்டியிருக்கும் அதி குறைந்த வெப்பநிலையில் தன்மையை பற்றிய ஆய்வு மீண்டும் கிரையோஜெனிக்ஸ் தொடர்பான ஒன்று சூப்பர் கண்டக்டிவிட்டி போன்ற சிறப்பு நிகழ்வுகள் மிகக் குறைந்த வெப்பநிலையில் மட்டுமே தோன்றும் இந்த சந்தர்ப்பங்களில் நாம் மல்டிஸ்டேஜ் சுருக்கத்திற்கு செல்கிறோம் எங்களிடம் மல்டிஸ்டேஜ் அமுக்கி உள்ளது அங்கு பல கட்ட சுருக்கங்களால் நாம் மிகக் குறைந்த அழுத்த மட்டங்களிலிருந்து கணிசமாக உயர் அழுத்த நிலைகளுக்கும் செல்ல முடியும் மேலும் வெப்பப் பரிமாற்றியிலிருந்து குளிரூட்டல் வருவதால் எங்களிடம் ஒரு மீளுருவாக்கி உள்ளது இது சுற்றியுள்ள வெப்பத்தை நிராகரிக்கும் மின்தேக்கி தவிர வேறில்லை திரும்பி வரும் குளிர்பதனத்துடன் ஒப்பிடும்போது அது இன்னும் அதிக வெப்பநிலையில் உள்ளது எனவே இது வெப்பத்தை நிராகரிக்கிறது பின்னர் அது விரிவாக்க வால்வு உள்ளது இது மிகக் குறைந்த வெப்பநிலைக்கு எடுத்துச் செல்கிறது அங்கிருந்து அது ஒடுங்கியவுடன் திரவ பகுதியை நீங்கள் திரவ ஆக்ஸிஜன் பிரிப்பதைப் பற்றி பேசுகிறீர்கள் எனில் நகர்த்துவோம் இது திரவ ஆக்ஸிஜனைப் பிரிக்கிறது மற்றும் நீராவி மிகக் குறைந்த அளவு ஆக்ஸிஜனைக் கொண்டிருக்கிறது அது மீண்டும் கணக்கிடப்படுகிறது அது குறைந்த வெப்பநிலையில் இருப்பதால் அதை மீளுருவாக்கியில் சூடாக்குகிறோம் பின்னர் அது பல கட்ட சுருக்க செயல்முறைக்கு செல்கிறது இது இங்கே காட்டப்பட்டுள்ள பல நிலை சுருக்க செயல்முறை ஆகும் சரியான இடைச்செருகலுடன் நீங்கள் பல நிலை சுருக்கத்தைப் பயன்படுத்துவதால் இந்த சுருக்கத்தை கிட்டத்தட்ட நிலையான வெப்பநிலையில் செய்ய முடியும் இப்போது இங்கே இந்த முழு சுருக்க செயல்முறை மற்றும் முழு வேலை செய்யும் ஊடகம் சூப்பர் ஹீட் நிலையில் இருக்கும்போது மீளுருவாக்கம் செயல்முறை நடக்கிறது ஆனால் இந்த விரிவாக்க செயல்பாட்டின் போது இந்த 5 முதல் 6 வரை இது சில சூப்பர் ஹீட் பிரஷர் லெவலில் இருந்து சில சூப்பர் கிரிட்டிகல் பிரஷர் லெவலுக்கு சில சப் கிரிட்டிகல் பிரஷர் லெவலுக்கு விரிவாக்கப்படுகிறது இதனால் இந்த கட்ட மாற்றத்தை நாம் பெற முடியும் மேலும் எங்களுக்கு ஒரு கலவையை உருவாக்குகிறோம் நிச்சயமாக ஹீலியம் போன்ற பொதுவான வாயுக்களுக்கான சில முக்கியமான வெப்பநிலைகளை நாம் ஒப்பிட்டுப் பார்த்தால் மிகக் குறைந்த வெப்பநிலை நிலை − 268 0C க்கு நாம் செல்ல வேண்டும் மற்றும் ஹைட்ரஜனுக்கு 240 0C நைட்ரஜனுக்கு − 147 0C ஆகவே குறைந்த பட்சம் திரவ நைட்ரஜனைப் பெறுவதற்கு நாம் − 147 0C க்கு கீழே வெப்பநிலையைக் குறைக்க வேண்டும் மற்றும் சாத்தியமில்லாத சுருக்கத்தின் ஒற்றை கட்டத்தில் நாம் பல கட்ட சுருக்கத்திற்கு அதாவது இங்கே காட்டப்பட்டுள்ளதைப் போலவே மீளுருவாக்கம் வரை செல்லலாம் அல்லது நாம் ஒரு அடுக்கு அமைப்புக்கு செல்லலாம் அடுக்கின் பல கட்டங்கள் இதனால் குறைந்த வெப்பநிலை நிலைகளை நாம் அடைய முடியும் எனவே இவை அனைத்தும் நீராவி சுருக்க அடிப்படையிலான குளிர்பதன அமைப்பின் வெவ்வேறு வகைகள் இந்த குறிப்பிட்ட சுழற்சியை நான் இங்கே காட்டிய லிண்டே ஹாம்ப்சன் சுழற்சி என்று அழைக்கப்படுகிறது எனவே இவை அனைத்தும் நீராவி சுருக்க அடிப்படையிலான சுழற்சியின் வெவ்வேறு வகைகள் அங்கு நாம் ஒரு நீராவியுடன் பணிபுரிகிறோம் மேலும் சுருக்கப்பட்டிருக்கும் ஒரு வெப்பமான நீராவி ஆனால் சுழற்சியின் சில கட்டங்களில் நாம் கட்ட மாற்றத்தை திரவத்திலிருந்து நீராவி மாற்றத்திற்கும் நீராவி திரவ மாற்றத்திற்கும் செல்கிறோம் ஆனால் பணிபுரியும் ஊடகத்தின் முக்கியமான கட்டத்திற்கு மேலே நாம் இடை சுழற்சியைச் செய்ய முடியும் இதன் மூலம் வாயு கட்டத்தை முழுவதும் பராமரிக்கலாம் எனவே நாங்கள் எரிவாயு குளிர்பதன முறையையும் கொண்டிருக்கலாம் இதைப் பற்றி நான் மிக விரைவாக பேச விரும்புகிறேன் ஒரு வெப்ப இயந்திரத்தில் அம்புகளின் திசையை மாற்றியமைத்தவுடன் அடிப்படையில் ஒரு தலைகீழ் வெப்ப இயந்திரம் கிடைக்கும் என்பதை இப்போது பார்த்தோம் எனவே எந்த ஆற்றல் சுழற்சியும் நாம் திசையை மாற்றியமைத்தால் நமக்கு ஒரு குளிர்பதன சுழற்சி கிடைக்கும் நீராவி சுருக்க குளிர்பதன சுழற்சியைப் போல நாம் அதைப் பற்றி பேசுகிறோம் இதன் தலைகீழ் என்ன இது ரேங்கின் சுழற்சியின் தலைகீழாகும் ஒரு ரேங்கைன் சுழற்சியில் அம்புகளின் திசையைத் திருப்பி உங்களிடம் SSS சுழற்சி உள்ளது இதேபோல் நாம் கற்றுக்கொண்ட அந்த காற்று நிலையான சுழற்சிகள் அனைத்தும் அவற்றின் திசையை மாற்றியமைத்தால் நாம் காற்று குளிர்பதன சுழற்சியைப் பெறப்போகிறோம் ஸ்டிர்லிங் சுழற்சியைப் போல தலைகீழ் ஸ்டிர்லிங் சுழற்சியைப் பெறுகிறோம் இது ஸ்டிர்லிங் குளிர்பதன சுழற்சி ஆகும் இது மேம்பட்ட பிரபலத்தைப் பெறுகிறது ஆனால் நாம் இங்கு பேசப் போவது தலைகீழ் பிரைட்டன் சுழற்சி அவ்வப்போது பெல் கோல்மன் சுழற்சி என்றும் அழைக்கப்படுகிறது இது தலைகீழ் திசைகளைக் கொண்ட பிரைட்டன் சுழற்சி எனவே எங்களிடம் அமுக்கி மற்றும் எரிவாயு விசையாழி இரண்டு வெப்பப் பரிமாற்றிகள் உள்ளன இந்த QE அளவு வெப்பம் குளிர்ந்த குளிரூட்டப்பட்ட இடத்திலிருந்து எடுக்கப்படுகிறது மற்றும் QC அதன் அளவு சூடான சூழலுக்கு நிராகரிக்கப்பட்டுள்ளது இவை தொடர்புடைய Ts வரைபடம் எனவே இரண்டு நிலையான அழுத்தக் கோடுகள் இரண்டு நிலையான அழுத்த செயல்முறைகள் மற்றும் இரண்டு சமவெப்ப செயல்முறைகள் உள்ளன எனவே குறிப்பிட்ட குளிர்பதனத்தின் அடிப்படையில் இதன் செயல்திறனைக் கணக்கிட விரும்பினால் qEh1 h4 குறிப்பிட்ட சுருக்க வேலை தேவை wCh2 h1 மற்றும் குறிப்பிட்ட விசையாழி வேலை வெளியீடு wTh3 h4 எனவே கொடுக்கப்பட்ட பிணைய உள்ளீடு என்பது அமுக்கி உள்ளீடுக்கும் விசையாழி வெளியீட்டிற்கும் உள்ள வித்தியாசம் அதாவது wnet inwC wT h2 h1 h3 h4 எனவே COP இந்த சுழற்சியின் ஒரு குறிப்பிட்ட குளிர்பதன விளைவு என்பது குறிப்பிட்ட வேலை உள்ளீட்டு தேவையால் வகுக்கப்படுகிறது இது COPqEwnetinh1 h4h2 h1 h3 h4 நாம் செய்யக்கூடிய வழி என்னவென்றால் எரிவாயு அடிப்படையிலான குளிர்பதன சுழற்சிக்குச் செல்லுங்கள் நிச்சயமாக வீட்டுபயோகம் மற்றும் பெரிய அளவிலான தொழில்துறை பயன்பாட்டில் கூட இந்த எரிவாயு அடிப்படையிலான குளிர்பதன சுழற்சி மிகவும் பொதுவானதல்ல ஒரு சிக்கல் என்னவென்றால் இந்த வெப்பப் பரிமாற்றி சமவெப்ப நிலையை பராமரிப்பது மிகவும் கடினம் வெப்பநிலை மாறுபாட்டின் குறிப்பிடத்தக்க அளவு இருக்கும் மற்றும் வெப்பநிலை மாறுபாடு இருக்கும்போது அதிக என்ட்ரோபி உற்பத்தி இருக்கும் இது ஒட்டுமொத்த COP ஐ மிகவும் குறைக்கின்றன ஆனால் இந்த சுழற்சியின் ஒரு பெரிய நன்மை என்னவென்றால் பொருட்கள் எளிமையானவை மற்றும் எடை குறைவாக இருக்க வேண்டும் கட்ட மாற்றத்தை நாம் கொண்டிருக்கும் மொத்த ஆவியாக்கிக்கு நாம் செல்ல வேண்டியதில்லை இந்த வாயு அடிப்படையிலான குளிர்பதன அமைப்பால் மிகவும் எளிமையான மற்றும் இலகுரக கூறுகளாக இருக்கும் எளிய எரிவாயு அடிப்படையிலான அமுக்கிகள் மற்றும் விசையாழிகளைப் பற்றி நாங்கள் பேசுகிறோம் இங்கே காட்டப்பட்டுள்ளதைப் போலவே விமான பயன்பாட்டிற்கும் மிகவும் பொருத்தமானது எங்களிடம் ஒரு அமுக்கி உள்ளது எங்களிடம் வெப்பப் பரிமாற்றி உள்ளது இதிலிருந்து வெளியேறும் விசையாழி மற்றும் குளிர்ந்த காற்று எங்களிடம் உள்ளது அந்த குளிர் காற்று விமானப் பெட்டி வழியாக காக்பிட்டிற்கு அனுப்பப்படுகிறது இதன் மூலம் வெப்பத்தை எடுத்துக்கொள்வது இறுதியாக அது சுற்றியுள்ளவற்றுக்கு நிராகரிக்கப்படுகிறது அல்லது அது மீண்டும் அமுக்கிக்கு வரக்கூடும் மற்றொரு மிகவும் பிரபலமான பயன்பாடு என்னவென்றால் பல கட்ட சுருக்கத்தின் மூலம் நாம் திரவமாக்கல் மற்றும் கிரையோஜெனிக் பயன்பாட்டிற்கு செல்ல முடிந்தால் அதனுடன் தொடர்புடைய குளிரூட்டியின் முக்கியமான வெப்பநிலையை விட நாம் கீழே செல்ல விரும்பவில்லை என்றால் வாயு அடிப்படையிலான சுழற்சிக்கு நாம் எளிதாக செல்லலாம் உங்களிடம் விசையாழி இருக்கும் இடத்தில் எங்களிடம் அமுக்கி உள்ளது மேலும் மீளுருவாக்கியும் உள்ளது எனவே இவை எரிவாயு அடிப்படையிலான குளிர்பதன சுழற்சியைப் பயன்படுத்துவதற்கான மிகவும் பிரபலமான பகுதி எரிவாயு கட்ட குளிர்பதனத்தைப் பற்றி நீங்கள் கற்க ஆர்வமாக இருந்தால் நீங்கள் புத்தகங்களை இன்னும் கொஞ்சம் படிக்கலாம் ஒரு எளிய கணக்கைப் பற்றி பார்த்து இதை முடிக்க விரும்புகிறேன் இங்கே நீங்கள் ஒரு ஜெட் விமானத்திற்கான காற்று குளிரூட்டும் முறையைப் பற்றி பேசுகிறீர்கள் அங்கு 3 bar என்ஜின் அமுக்கியிலிருந்து காற்று வீசப்படுகிறது இங்கே எங்களிடம் ஒரு தனி அமுக்கி இல்லை அதுதான் உங்கள் விமானத்தை 3 bar அழுத்தத்தில் இயக்கும் எரிவாயு விசையாழி அமுக்கி சில காற்று வெளியே எடுக்கப்பட்டு ஒரு வெப்பப் பரிமாற்றியில் அது 1050C க்கு குளிரூட்டப்பட்டுள்ளது இப்போது 0 69 bar விரிவடையும் இது 85 ஐசென்ட்ரோபிக் செயல்திறனைக் கொண்ட ஒரு காற்று விசையாழியில் உள்ளது காற்று காக்பிட்டிற்கு வழங்கப்பட்டு இறுதியாக விமானத்தை விட்டு 27 0C இல் வெளியேறுகிறது 4 kW குளிரூட்டும் விளைவு நமக்கு தேவை எனவே இங்கே ஐசென்ட்ரோபிக் செயல்திறன் வழங்கப்படுகிறது எனவே 3 bar மற்றும் 105 0C காற்று வெப்பநிலையில் டர்பைனுக்கு செல்கிறது நீங்கள் எந்த நிலை புள்ளியைப் பற்றி பேசுகிறீர்கள் இது குறிப்பிட்ட புள்ளி இங்கே P3 3 bar T3 105 0C 378 K மேலும் விசையாழியின் ஐசென்ட்ரோபிக் செயல்திறன் ηT 0 85 எனவே அழுத்தங்களை நீங்கள் அறிவீர்கள் புள்ளி எண் 4 இல் விசையாழியில் 0 69 bar அழுத்தம் கொடுக்கப்படுகிறது 69 bar இப்போது காற்றின் பண்புகளை நாம் கருத்தில் கொள்ளலாம் k 1 4 Cp 1 0005 kJ kgK எனவே T4sT3P4P3k 1k என எழுதலாம் அங்கிருந்து T4s ஐ கொண்டு கணக்கிடப்பட்ட மதிப்பு T4s 248 4 k 00C க்குக் கீழே உள்ளதால் ஐசென்ட்ரோபிக் செயல்திறன் காரணமாக நீங்கள் இவ்வளவு குறைவாக வெப்பநிலை இருக்காது எனவே டர்பைனுக்கான உண்மையான வேலை வெளியீடு மூலம் அதிகபட்ச சாத்தியமான வேலை வெளியீட்டை TT3 T4sT3 T4 என இட்டால் T4 267 8 K என கிடைக்கும் எனவே சுமார் 5 0C இருந்தால் QE எவ்வளவு இருக்கும் QE 4 kW mcp இந்த காற்று புறப்படும் இறுதி வெப்பநிலை Tfinal என்பது 27 0C ஆகும் இதிலிருந்து ṁ ஐ ṁ 0 124 kg s என கணக்கிடலாம் மற்றும் பிற மதிப்புகள் நீங்கள் அதே வழியில் கணக்கிட முடியும் எங்களுக்கு கிடைத்த நிறை ஓட்ட விகிதம் அது காக்பிட்டிற்கு வழங்கப்படும் இறுதி வெப்பநிலை T4 ஆகும் இது நிறை ஓட்ட விகிதம் மற்றும் விசையாழியால் வழங்கப்படும் ஆற்றல் எனவே WCm cp இது 13 7 KW என கிடைக்கும் எனவே இந்த விசையாழியில் இருந்து 13 7 KW ஆற்றல் கிடைக்கிறது இது துணை பயன்பாடுகளுக்கும் பயன்படுத்தப்படலாம் எனவே இந்த குளிரூட்டிகள் பெயரிடுதலைப் பற்றி பேசி இன்றைய விரிவுரையின் முடிவுக்கு வந்துள்ளோம் நாங்கள் பல்வேறு வகையான VCRS அமைப்பு மற்றும் இறுதியாக எரிவாயு குளிர்பதன முறை பற்றி பேசினோம் எனவே குளிர்பதன சுழற்சியின் பெரும்பகுதியை நாங்கள் உள்ளடக்கியுள்ளோம் ஆனால் இன்னும் ஒரு சுவாரஸ்யமான சுழற்சி உள்ளது இது அடுத்த விரிவுரையில் நான் பேசுவேன் இது நீராவி உறிஞ்சுதல் அடிப்படையிலான குளிர்பதன சுழற்சிகள் எனவே அதுவரை நீங்கள் இந்த விரிவுரைகளை மறுபடியும் படியுங்கள் உங்களுக்கு இதை பற்றிய கேள்விகள் ஏதேனும் இருந்தால் எனக்கு எழுதுங்கள்